சரியான இடத்தில் பரிசோதனை சோதனைகளைத் தொடர்ந்து இன்று பிளாட் ஜாக் சோதனை எனப்படும் சோதனையில் கவனம் செலுத்துவோம் எனவே பிளாட் ஜாக் சோதனை பிளாட் ஜாக் சோதனையில் இரண்டு வகைகள் உள்ளன கட்டமைப்பிலிருந்து நீங்கள் உண்மையில் தேடுவதைப் பொறுத்து இரண்டு வகையான சோதனைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் பாராட்டுவீர்கள் பிளாட் ஜாக் சோதனை அரை அழிவு சோதனை நுட்பமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் நீங்கள் உண்மையில் இதை ஒரு அழிவுகரமான சோதனை என்று அழைக்கலாம் ஆனால் கட்டமைப்பில் தலையீட்டின் அளவு மிகக் குறைவு எனவே இது ஒரு அரை அழிவு சோதனை நுட்பமாக வகைப்படுத்தப்படலாம் அது என்னவென்றால் முதன்மையாக உங்களுக்கு வழங்குவது சரியான இடத்தில் செங்குத்து அழுத்தத்தின் நிலை சரியா எனவே ஒரு தட்டையான பலாதூக்கி சோதனை உண்மையில் அளவிடக்கூடியது இடத்தில சுருக்க அழுத்தத்தில் உள்ளது இது மதிப்பு வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் உண்மையில் இடத்தில் அமுக்க அழுத்தத்தில் அதைப் பயன்படுத்தலாம் இது கட்டமைப்பிலிருந்து அளவிடப்படுகிறது மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் மாதிரிக்கு எதிராக ஒரு காசோலையை உருவாக்கலாம் நீங்கள் இடத்தின் சுருக்க அழுத்தங்களில் ஒத்துப் போகின்றதா என்று பாருங்கள் ஆனால் பிளாட் ஜாக் சோதனையின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு உண்மையில் கலப்பு கொத்து சரியான இடத்தின் அழுத்த திரிபு வளைவை நிறுவ முடியும் என்பதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கிறது அதில் இருந்து நீங்கள் உண்மையில் நெகிழ்ச்சித்தன்மையின் தனி மதிப்பு மற்றும் பாய்சனின் விகிதத்தை நிறுவ முடியும் மேலும் இவை உங்கள் கட்டமைப்பு மாதிரிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தும் மதிப்புகள் எனவே பிளாட் ஜாக் சோதனையின் இந்த இரண்டு பதிப்புகளையும் ஆராய்வோம் இங்கே நீங்கள் பார்ப்பது பொதுவாக தேவைப்படும் கருவி எங்கள் ஆய்வகம் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளில் இந்த வகையான சோதனையை தவறாமல் செய்கிறது ஆனால் இது கொத்து கட்டமைப்புகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சோதனை அல்ல இது உண்மையில் புவியியலில் இருந்து வந்த சோதனை சோதனை நுட்பமாகும் இது ராக் மெக்கானிஸத்தில் நிறைய பயன்படுத்தப்படுகிறது ராக் மெக்கானிஸத்தில் பிளாட் ஜாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் தேவைப்பட்டால் கான்கிரீட் கட்டமைப்புகளிலும் இதைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பார்ப்பது இங்கே வெவ்வேறு வடிவங்களின் தட்டையான ஜாக்குகள் நீங்கள் அரை வட்ட தட்டையான ஜாக் அல்லது செவ்வக தட்டையான ஜாக் வைத்திருக்கலாம் இப்போது தட்டையான ஜாக் முதன்மையாக உலோகத்தின் இரண்டு தாள்கள் உலோகத்தின் இரண்டு சுயாதீன தாள்கள் அவை விளிம்புகளில் வெல்டிங் மூலம் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் திரவத்தால் நிரப்பக்கூடிய ஒரு சிறிய வாங்கியை உருவாக்குகிறீர்கள் எனவே முனைகளில் இணைக்கப்பட்ட இங்கே நீங்கள் காண்பது ஒரு நுழைவாயில் மற்றும் வெளிப்புற குழாய் சரியா பொதுவாக எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் எண்ணெயை உந்த செய்கிறீர்கள் பின்னர் மறுமுனையை பூட்டுகிறீர்கள் எனவே அந்த எண்ணெய் தக்கவைக்கப்படுகிறது நீங்கள் அழுத்தத்தை அதிகரித்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் உண்மையில் எவ்வளவு எண்ணெயை செலுத்துகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் தட்டையான ஜாக் சிதைந்துவிடும் உங்களுக்கு அளவிடும் சாதனங்கள் தேவை ஒரு எளிய டெமெக் தரமதிப்பு கணக்கிடக்கூடிய இயந்திர பாதை பயன்படுத்தப்படலாம் அல்லது நீங்கள் உண்மையில் சுவரில் பொருத்தப்பட்ட நேரியல் மாறி வேறுபாடு மின்மாற்றிகளுடனும் எல்விடிடிகளுடனும் கருவி செய்திருக்கலாம் எனவே அடிப்படை தட்டையான ஜாக் சிதைவுகளை அளவிடுவதற்கான கருவி பின்னர் தரவு லாகருடன் அமைக்கப்பட்ட முழுவதையும் தானியக்கமாக்கலாம் இது கொத்து தூண்டப்பட்ட சிதைவுகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பம்ப் தேவை உங்களுக்கு ஒரு கையேடு பம்ப் தேவை நீங்கள் இந்த சோதனையை கையேடு அழுத்தங்களில் இயக்குகிறது நாங்கள் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட விசையியக்கக் குழாய்களைப் பயன்படுத்துவதில்லை ஏனெனில் நீங்கள் கணிசமாக அதிகமாக உருவாக்கக்கூடிய அழுத்தங்களின் அளவு உண்மையில் கொத்து சேதப்படுத்தும் இங்கே உங்கள் நோக்கம் கொத்து சேதப்படுத்தக்கூடாது இது ஒரு அரை அழிவு சோதனை என்று நாங்கள் அழைப்பதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்றாகும் உங்கள் நோக்கம் நீங்கள் சோதனை செய்யும் சுவரில் உள்ள கொத்து தோல்விக்கு எடுத்துச் செல்லக்கூடாது இதுதான் நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் செய்கிறீர்கள் தோல்வி அழுத்தமாக இருக்கக்கூடியவற்றில் 50 சதவிகிதம் அல்லது குறைவாக இங்கே நீங்கள் நிறுத்தலாம் எனவே நீங்கள் தோல்விக்கு செல்ல முடியாது தோல்வி வரை நீங்கள் வகைப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் கட்டமைப்பு பகுப்பாய்வின் அடிப்படையில் உங்களுக்கு போதுமான அளவிற்கு நீங்கள் வகைப்படுத்தலாம் சரியா எனவே அடிப்படை கருவியாக ஒற்றை பிளாட் ஜாக் சோதனை மற்றும் இரட்டை பிளாட் ஜாக் சோதனை என்று அழைக்கப்படும் இரண்டு வெவ்வேறு வகையான பிளாட் ஜாக் சோதனையை புரிந்துகொள்வோம் ஜாக் எனவே ஒற்றை பிளாட் ஜாக் சோதனை என்பது சரியான இடத்தில் அச்சு அமுக்க அழுத்தங்கள் என்ன என்பதை மதிப்பிடுவதாகும் எனவே நான் ஒரு மதிப்பீடு செய்ய விரும்பினால் ஒரு சுவரில் செங்குத்து அழுத்தம் என்ன நிச்சயமாக செங்குத்து அழுத்த நிலைகள் அமுக்க அழுத்த நிலைகள் வெவ்வேறு இடங்களில் வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த சோதனையை நீங்கள் எங்கு செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் இந்த சோதனையை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்வு செய்வீர்கள் பொதுவாக அமுக்க அழுத்தம் போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இடங்களை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் ஏனென்றால் உங்களிடம் மிகக் குறைந்த சுருக்க மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒற்றை மாடி சுவர் அல்லது பல அடுக்கு கட்டமைப்பின் மேல் கதையை சோதிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இடத்தில சுருக்க அளவு குறைவாக இருக்கும் சுருக்கத்தின் அளவு குறைவாக இருக்கும்போது இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை நன்றாக வேலை செய்யாது எனவே நீங்கள் மனதில் கொள்ள விரும்பும் ஒன்று அது எனவே இந்த சரியான இடத்தில் ஒற்றை பிளாட் ஜாக் சோதனையைச் செய்வது பற்றி நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் எனவே ஸ்லைடில் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு சுவரின் உயரம் சுவரில் நீங்கள் தட்டையான ஜாக் செருகப்பட்ட ஒரு ஸ்லாட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே ஒரு தட்டையான ஜாக் கிட்டத்தட்ட ஒரு துண்டு காகிதத்தைப் போன்றது என்று நீங்கள் பார்த்தீர்கள் இது காகிதத் துண்டை விட தடிமனாக இருக்கிறது இது ஒரு மெல்லிய புத்தகம் போன்றது நீங்கள் உண்மையில் அந்த புத்தகத்தை சுவரில் செருகுகிறீர்கள் ஒரு தட்டையான ஜாக்கில் வழக்கமான பரிமாணம் சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர் ஆழத்தால் சுமார் 25 சென்டிமீட்டர் ஆகும் எனவே அவை உண்மையில் நீங்கள் உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பும் அளவுகளுக்கு தயாரிக்கப்படலாம் சரியா சுவரின் உயரத்தைப் பாருங்கள் வெளிப்படும் செங்கல் வேலை இங்கே காட்டப்பட்டுள்ளது எந்த கூட்டு வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துள்ளீர்கள் என்று சொல்லலாம் தட்டையான ஜாக் ஒரு மோட்டார் மூட்டில் செருகப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது நீங்கள் அதை கல் அல்லது செங்கல் அலகு இடங்களில் கூட செருகலாம் இருப்பினும் அது கடினமாக இருக்கும் அதைத் தவிர்ப்பதற்காக நீங்கள் உண்மையில் கொத்து கட்டுமானத்தை கணிசமாக சேதப்படுத்துவீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைமட்ட தொடர்ச்சியான விமானத்தில் மோட்டார் கூட்டு படுக்கை கூட்டு இலக்கு வைத்து தட்டையான ஜாக்யை அங்கே செருக பரிந்துரைக்கப்படுகிறது எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் பிளாட் ஜாக் சோதனை நடத்தப் போகும் இடம் அடையாளம் காணப்பட்டவுடன் தட்டையான ஜாக் செருகப் போகும் கோட்டின் குறுக்கே ஒரு வெட்டு செய்யப்படுவதற்கு முன்பு இது இந்த தடிமனான கருப்பு கோடு தட்டையான ஜாக் அங்கு செருகப்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம் தட்டையான ஜாக் இருப்பிடத்தின் நீளம் முழுவதும் L 1 L 2 L 3 மற்றும் L 4 ஆகிய நான்கு பாதை நீளங்களை நிறுவினேன் ஒரு வெட்டு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு அந்த ஆரம்ப அளவீடுகளை செய்யுங்கள் எனவே L 1 L 2 L 3 மற்றும் L 4 ஆகியவை அளவிடப்பட்டு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன அவை நீங்கள் பணிபுரியும் பாதை நீளத்தைப் பொறுத்தது உங்களிடம் உள்ள டெமெக் அளவீடுகளின் அளவு அல்லது உங்களிடம் உண்மையில் இருக்கும் எல்விடிடிக்கான கருவியைப் பொறுத்தது எனவே நீங்கள் L 1 L 2 L 3 மற்றும் L 4 அளவீடுகளை செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தேர்ந்தெடுத்த வளைவில் ஒரு வெட்டு அறிமுகப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு வெட்டு செய்கிறீர்கள் இப்போது இந்த வெட்டு நீங்கள் செய்த முழு தட்டையான ஜாக்கையும் வைத்திருக்கும் அளவுக்கு பெரியதாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் உண்மையில் உங்களுடன் இருக்கிறீர்கள் புனையப்பட்ட தட்டையான ஜாக் ஆனால் தட்டையான ஜக்குடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியது அல்ல எனவே நீங்கள் செய்யும் வெட்டு அளவு நீங்கள் செய்யும் வெட்டு பகுதி தட்டையான ஜாக்கிற்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்க வேண்டும் எனவே இந்த வெட்டு எப்படி செய்வது உங்களுக்கு ஒரு ரோட்டரி துரப்பணம் தேவை அல்லது நீங்கள் ஒரு வழக்கமான துரப்பணியைப் பயன்படுத்தலாம் மற்றும் தட்டையான ஜாக் வடிவத்தில் இருக்கும் ஒரு வெட்டு செய்ய முயற்சி செய்யலாம் எனவே முந்தைய ஸ்லைடில் நீங்கள் இரண்டு வடிவங்களைக் கண்டீர்கள் ஒன்று அரை வட்ட வடிவம் மற்றொன்று செவ்வக வடிவம் நான் ஒரு ரோட்டரி கட்டர் பயன்படுத்தினால் நான் ஒரு ரோட்டரி ட்ரில்லை பயன்படுத்தினால் நான் உண்மையில் ஒரு அரை வட்ட வடிவத்தை ஒரு வெட்டாகப் பெற முடியும் ஏற்கனவே உள்ள சுவரில் செவ்வக வெட்டு பெறுவது கடினம் ஒரு ட்ரில்லைப் பயன்படுத்தி பல துளைகளை இடுவதன் மூலம் நீங்கள் உண்மையில் அதை உருவாக்கலாம் ஆனால் இது மிகவும் குழப்பமான வேலை ஒரு செவ்வக தட்டையான ஜாக்கை பொதுவாக ஒரு புதிய கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் ஒரு புதிய கட்டுமானத்தில் எதையாவது அளவிட விரும்பினால் நீங்கள் ஒரு புதியதை உருவாக்க விரும்பினால் நீங்கள் உண்மையில் தட்டையான ஜாக்கை வைத்து அந்த கூட்டு கட்டுமானத்தை உருவாக்கலாம் இருப்பினும் தற்போதுள்ள கட்டிடங்களுக்கு தேர்வு பொதுவாக தட்டையான ஜாக்குகளின் அரை வட்ட நிறத்தில் இருக்கும் எனவே வெட்டு பகுதி தட்டையான பலாவின் அளவோடு ஒப்பிடுகையில் பெரிதாக இல்லை என்று வெட்டு செய்யப்பட வேண்டும் இது ஒரு கணத்தில் முக்கியமானது என்பதற்கான காரணத்தை நீங்கள் பாராட்டுவீர்கள் தட்டையான ஜாக் தானே இருக்கும் அதிகபட்ச அளவோடு ஒப்பிடுகையில் நீங்கள் செய்யும் வெட்டின் தடிமன் மிகப் பெரியதாக இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த தட்டையான ஜாக் நான் காகிதமாக மெல்லியதாக சொன்னது போல் இது இரண்டு தட்டுகளின் தடிமன் மற்றும் இடையில் இருக்கும் வெற்றிடத்தைப் பொறுத்து சுமார் 4 மில்லிமீட்டர் தடிமன் அல்லது 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டது எனவே தட்டையான ஜாக் சுமார் 4 மில்லிமீட்டர் என்றால் நீங்கள் சுமார் 5 முதல் 6 மில்லிமீட்டருக்கு மேல் ஒரு வெட்டு செய்யக்கூடாது எனவே அங்கு தயாரிக்கப்படும் வெட்டுக்குத் தேவையான பரிமாணக் கட்டுப்பாடு உள்ளது ஏனெனில் நீங்கள் இரண்டு பெரிய ஒரு வெட்டு செய்தால் தட்டையான ஜாக் வெட்டில் தளர்வாக பொருந்தும் பின்னர் தட்டையான ஜாக் உயர்த்தப்படும்போது தொடர்பு தட்டையான ஜாக்கின் ஒட்டுமொத்த பகுதியை விட குறைவாக இருக்கும் எனவே அந்த வகையான சூழ்நிலையை நீங்கள் விரும்பவில்லை கொத்து கொண்ட தட்டையான ஜாக்கின் தொடர்பின் செறிவை நீங்கள் விரும்பவில்லை முழு பகுதியும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே வெட்டின் பணித்திறன் ஒரு முக்கியமான அளவுருவாகும் சரியா எனவே வெட்டு செய்யப்பட்டவுடன் முழு வெட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் நீங்கள் பொதுவாக சில நிமிடங்கள் காத்திருங்கள் ஏனெனில் இப்போது செய்யப்பட்ட ஒரு வெட்டுடன் சுமைகளின் மறுபகிர்வு மற்றும் கட்டமைப்பில் உள்ள அழுத்த பாதை சரியாக இருக்கப்போகிறது நீங்கள் ஒரு வெட்டு செய்துள்ளீர்கள் அது இப்போது எதிர்க்கும் பாதையாக இருந்தது அது இனி சுமை சுமக்காது மறுபகிர்வு ஏற்பட வேண்டும் சிதைவும் இருக்கும் எனவே நீங்கள் வெட்டு அளவை அளவிட்டால் சில நிமிடங்களுக்குப் பிறகு 5 மில்லிமீட்டர் வெட்டு செய்கிறீர்கள் என்று சொல்லலாம் இது அசல் வெட்டு 5 மில்லிமீட்டரை விட குறைவாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சிதைப்பது நடக்கும் எனவே நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் பாதை நீளம் L 1 L 2 L 3 மற்றும் L 4 ஐ மீண்டும் அளவிடவும் எனவே வெட்டு நீளத்திற்கு முன் L 1 L 2 L 3 மற்றும் L 4 நீளம் L 1 L 2 L 3 மற்றும் L 4 வெட்டிய பின் பதிவு செய்யப்பட்டு பின்னர் தட்டையான ஜாக்கின் செருகப்படுகிறது தட்டையான ஜாக் செருகப்படுகிறது இது பம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது எண்ணெய் பம்ப் கையேடு எண்ணெய் பம்ப் தட்டையான ஜாக்யை அழுத்தம் கொடுப்பதில் நீங்கள் மெதுவாகத் தொடங்குகிறீர்கள் அதாவது எண்ணெய் சுற்றத் தொடங்குகிறது மற்றும் ஃப்ளாக் ஜாக்கை நிரப்புகிறது நீங்கள் தட்டையான ஜாக்கை நிரப்பத் தொடங்கும் போது தட்டையான ஜாக் கொத்து எதிராக அழுத்தத்தை செலுத்தத் தொடங்குகிறது இந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது நீங்கள் எந்த தீர்மானத்தில் அளவீடுகளை எடுக்கத் தொடங்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சில பார்கள் அழுத்தம் பின்னர் எங்களுக்கு 0 25 பட்டியில் சொல்ல பின்னர் ஒரு அளவீட்டு செய்ய அனுமதிக்க எல் 1 எல் 2 எல் 3 மற்றும் எல் 4 இந்த அளவீடுகள் 0 05 மூலம் மீண்டும் அதிகரித்துள்ளது அளவீடுகள் செய்ய எனவே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது நீங்கள் தட்டையான ஜாக்கை அழுத்திக் கொண்டே இருப்பதால் சிதைப்பது L 1 L2 L3 மற்றும் L4 ஆகியவற்றின் தொடர்ச்சியான அளவீடுகளைச் செய்யுங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தட்டையான பாதை இப்போது கொத்து சிதைப்பதை அழுத்துகிறது நீங்கள் வெட்டு செய்தபோது அது இழந்த சிதைவு நீங்கள் சரியாகச் செய்கிறீர்கள் என்ற அழுத்தத்தால் மீண்டும் பெறப்படும் எனவே ஒரு கட்டத்தில் தட்டையான ஜாக் இருக்கும் அழுத்தம் L 1 L 2 L 3 மற்றும் L 4 ஆகிய பாதை நீளங்கள் வெட்டுக்கு முன்பு இருந்ததற்கு சமமாக இருக்க போதுமானது அந்த துல்லியமான கட்டத்தில் புரிதல் என்னவென்றால் தட்டையான ஜாக் இப்போது அழுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறது இது கொத்து முதலில் சுமந்து கொண்டிருந்தது எனவே வெட்டுக்கு முன்பு இருந்த L 1 L 2 L 3 மற்றும் L 4 ஆகிய அளவீடுகளால் பாதை நீளத்தால் அளவிடப்பட்ட அசல் சிதைவின் அளவை அடைவதே உங்கள் நோக்கம் அந்த நேரத்தில் அந்த சிதைவுடன் தொடர்புடைய அழுத்தம் உண்மையில் சரியான இடத்தில் சுருக்க அழுத்தம் எனினும் சரியான இடத்தில் சுருக்க அழுத்தம் உண்மையில் அளவுருக்கள் ஒரு ஜோடி மூலம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு கணம் என்று ஆராய வேண்டும் எனவே இது சரியான இடத்தில் அச்சு சுருக்க அழுத்த பிளாட் ஜாக் சோதனை செய்வது சரியாக இருக்கும் எனவே தட்டையான ஜாக்கில் நீங்கள் அழுத்தத்தை நிறுவியவுடன் அதில் சிதைப்பது L 1 L 2 L 3 மற்றும் L 4 அளவீடுகளைப் போலவே இருக்கும் அசல் சுவரில் நீங்கள் சோதனையை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் தொடரலாம் மற்றும் இரட்டை பிளாட் ஜாக் சோதனை செய்யலாம் மற்றும் இந்த இரட்டை பிளாட் ஜாக் சோதனை உண்மையில் என்ன செய்கிறது என்பது கொத்து நெகிழ்ச்சி மற்றும் கொத்து பாய்சனின் விகிதம் என்ன என்பதை சரியான இடத்தின் அளவிடுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது இது உங்கள் கட்டமைப்பு பகுப்பாய்விற்கு நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு அளவுருக்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் இரண்டு பிளாட் ஜாக்குகளை இப்போது ஒரு பிளாட் ஜாக் அல்ல என்று எப்படி செய்வது ஒரு தட்டையான ஜக்குடன் நீங்கள் சரியான அமுக்க அழுத்தம் என்ன என்பதை நிறுவியுள்ளீர்கள் இரண்டாவது தட்டையான ஜக்குடன் இரண்டு பிளாட் ஜாக்குகளுக்கு இடையில் இருக்கும் பகுதி உங்களிடம் இரண்டு பிளாட் ஜாக்குகள் உள்ளன மேலும் நீங்கள் சிறிய அமுக்க அழுத்தத்துடன் தொடங்கும் அமுக்க அழுத்தத்தின் அதிகரிக்கும் சுழற்சிகளில் அந்த பகுதியை சுருக்கி சிதைக்கும் இரண்டு தட்டையான ஜாக்குகளுக்கு இடையில் ஒரு பகுதி உங்களிடம் உள்ளது மேலும் பின்னர் பெரிய சுழற்சிகள் சென்று சுருக்க மற்றும் சுருக்க பொருள் அமுக்க வலிமை சுமார் 50 சதவீதம் வரை செல்ல இந்த சோதனையில் கொத்து தோல்வியடைய நீங்கள் விரும்பவில்லை என்று நான் சொன்னது போல இது ஒரு சிட்டு சோதனை நீங்கள் பணிபுரியும் சுவர் என்று அறிவுறுத்தப்படவில்லை நீங்கள் அங்கு நின்று சோதனை செய்வதால் அதை தோல்விக்கு கொண்டு செல்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கொத்து இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் உச்ச வலிமையின் சுமார் 50 சதவீதத்திற்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் சுழற்சிகள் வழியாகச் சென்று இந்த இரட்டை தட்டையான ஜாக் சோதனையிலிருந்து நீங்கள் அழுத்த திரிபு வளைவுக்கு வருகிறீர்கள் அழுத்த திரிபு வளைவிலிருந்து நீங்கள் செங்குத்து அச்சில் கருவி வைத்திருந்தால் பக்கவாட்டு திசையில் கருவியுடன் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸுக்கு நீங்கள் வர முடியும் பக்கவாட்டு திசையில் எல் எஸ் இருந்தால் பக்கவாட்டு வீக்கத்தையும் அளவிட முடியும் மேலும் பாய்சனின் விகிதத்தின் மதிப்பீட்டைப் பெறலாம் எனவே அதே இடத்தில குறைபாட்டு பண்புகள் உங்களுக்கு இரட்டை பிளாட் ஜாக் சோதனை ஒற்றை பிளாட் ஜாக் சோதனை தேவைப்படுகிறது குறிப்பாக அச்சு சுருக்க அழுத்தத்திற்கு எனவே ஒற்றை மற்றும் இரட்டை பிளாட் ஜாக் சோதனைகளை எவ்வாறு மதிப்பிட முடியும் என்பதற்கு இரண்டு தரநிலைகள் நன்கு நிறுவப்பட்ட தரநிலைகள் உள்ளன நடத்தப்படலாம் அவற்றில் ஒன்று முந்தைய சொற்பொழிவில் ரிலெம் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்த ரிலெம் தரநிலைகள் இது ஐரோப்பிய ஆய்வகங்களின் வலையமைப்பாகும் மேலும் பல சோதனை நுட்பங்கள் ரிலெம் மூலம் முறைப்படுத்தப்படுகின்றன இரண்டாவது தரநிலை அமெரிக்காவிலிருந்து வரும் தரமாகும் நீங்கள் எண்களைக் குறிக்கக்கூடிய ஏஎஸ்டிஎம் தரநிலைகள் இங்கே தெரிவிக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது செங்கல் வேலை மற்றும் சுண்ணாம்பு மோட்டார் ஆகியவற்றில் ஒரு வரலாற்று கொத்து அமைப்பு இதில் இரட்டை தட்டையான ஜாக் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் நீங்கள் உண்மையில் குழாய்கள் சுவர் இணைக்கப்பட்டுள்ளது அளவீடுகளாக எப்படி பார்க்க முடியும் நீங்கள் உண்மையில் செங்குத்து சிதைப்பது அளவிடும் இது நான்கு செங்குத்து அளவீடுகளாக எல் டீ களை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு கிடைமட்டத்தைக் காணலாம் இது உண்மையில் கொத்து உள்ள பக்கவாட்டு சிதைவுகளை அளவிடுகிறது எனவே எனக்கு அச்சு சிதைவுகள் உள்ளன எனக்கு பக்கவாட்டு சிதைவுகள் உள்ளன நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மற்றும் பாய்சனின் விகிதம் சரியான இடத்தில இரண்டையும் மதிப்பிட முடியும் எனவே சோதனை எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது சிக்கலானது பிளாஸ்டர் அகற்றப்படுவதை நீங்கள் காணக்கூடியது போல செங்கல் வேலை வெளிப்படும் பின்னர் நீங்கள் இந்த சோதனையை நடத்துகிறீர்கள் எனவே ஒரு சோதனை உண்மையில் இயக்க சில மணிநேரங்கள் நான்கு முதல் 5 மணிநேரம் ஆகலாம் ஆனால் மதிப்புமிக்க இடத்தின் தகவல்களை உங்களுக்கு வழங்க முடியும் ஏனெனில் இப்போது மாதிரி ஒரு தடையில்லா மாதிரி அதில் அழுத்தத்தின் நிலை உண்மையில் தொந்தரவு செய்யப்படவில்லை எனவே அழுத்த நிலைகள் என்ன என்பதற்கு நீங்கள் எவ்வாறு வருகிறீர்கள் எனவே நான் முன்பு கூறியது போல் உங்களுக்குத் தேவை இரண்டு திருத்தம் காரணிகள் இந்த திருத்தம் காரணிகள் இரண்டு உடல் அளவுகளிலிருந்து வருகின்றன அவை ஒரு குறிப்பிட்ட புள்ளியைத் தாண்டி நீங்கள் கடக்க முடியாத உடல் அளவுருக்களை நீங்கள் உண்மையில் முடியாது எனவே நீங்கள் உண்மையில் செய்வது என்னவென்றால் அளவீடுகளைச் செய்வதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கை பம்ப் உண்மையில் உங்களுக்குக் கொடுக்கும் அழுத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் சரியான இடத்தின் அமுக்க அழுத்தம் என்ன என்பதைக் கணக்கிட அதைப் பயன்படுத்தவும் திருத்தம் காரணிகளுடன் பெருக்குவதன் மூலம் முதல் திருத்தம் காரணி எனவே நீலக் கோடு உங்களுக்கு அழுத்த திரிபு வளைவைக் காட்டுகிறது என்று நான் சொன்னது போல் அழுத்த திரிபு வளைவு எப்படி இருக்கும் ஆனால் இவை உண்மையில் சுருக்கங்கள் மற்றும் டிகம்பரஷ்ஷன் எனவே ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் ஒவ்வொரு சுழற்சியிலும் நாம் கொத்து அதிக மற்றும் அதிக அளவிலான சுருக்கத்திற்கு எடுத்துச் செல்கிறோம் அதனால்தான் இந்த சுழல்கள் அளவு அதிகரித்து வருகின்றன மேலும் நீங்கள் பார்க்கும்போது நாம் இன்னும் நேரியல் மீள் வரம்பில் இருக்கிறோம் நாம் நேரியல் மீள் வரம்பிற்கு அப்பால் செல்லவில்லை ஏனெனில் இந்த சோதனையின் காரணமாக சிட்டு சேதத்தில் நாம் விரும்பவில்லை எனவே முதுகெலும்பு வளைவிலிருந்து இந்த சோதனையிலிருந்து நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸுக்கு வந்து உங்கள் கணக்கீடுகளில் அதைப் பயன்படுத்த முடியும் உங்களிடம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள் இருந்தால் இந்த மதிப்புகளின் சராசரியை நீங்கள் உண்மையில் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் கட்டமைப்பிலிருந்து வரும் மதிப்புமிக்க தகவல்கள் உங்களிடம் உள்ளன எனவே திருத்தம் காரணிகள் முதல் திருத்தம் காரணி ஒரு விறைப்பு திருத்தம் காரணி இது அடிப்படையில் தட்டையான ஜாக் பொருளின் வடிவியல் மற்றும் விறைப்பு பண்புகளை பிரதிபலிக்கிறது எனவே நான் சொன்னது போல் தட்டையான ஜாக் இரண்டு உலோக தகடுகள் அவை ஒருவருக்கொருவர் பற்றவைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் எண்ணெயை பம்ப் செய்யும்போது இது விரிவடையத் தொடங்கும் போது அது சிதைக்கத் தொடங்குவதற்கு முன்பு உலோகத்தின் விறைப்பைப் பொறுத்தது எனவே தட்டையான ஜாக் தயாரிக்கப்படும் மிகவும் கடினமான உலோகத் தகடு உங்களிடம் இருந்தால் தட்டின் விறைப்பு சரியான இடத்தின் அழுத்த நிலைக்கு பங்களிக்கும் சரியா தட்டு மிகவும் சிதைக்கக்கூடியதாக இருந்தால் மிகக் குறைந்த விறைப்பு இருந்தால் அது இன் சிட்டுசரியான இடத்தின் அழுத்த நிலைக்கு கணிசமாக பங்களிக்காது ஆனால் தட்டு மிகவும் வலுவாகவும் கடினமாகவும் வலுவாகவும் இருந்தால் கொத்து தொடர்புக்கு வருவதற்கு முன்பு தட்டு சிதைக்க கூடுதல் அழுத்தம் எடுக்கும் மற்றும் உண்மையான சரியான இடத்தின் அழுத்த நிலை அளவிடப்படுகிறது எனவே இது ஜாக் அளவுத்திருத்த மாறிலி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜாக் அளவுத்திருத்த மாறிலி பொதுவாக பிளாட் ஜாக் உற்பத்தியாளரால் ஒரு நிலையான சோதனையைச் செய்வதன் மூலமும் இந்த திருத்தம் காரணி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மதிப்பிடுவதன் மூலமும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே பொதுவாக 1 க்கும் குறைவான ஒரு திருத்த காரணி வந்து சேர்ந்தது மற்றும் நீங்கள் அதை சரியான இடத்தின் அழுத்த நிலை p எனவே அது ஒரு பிளாட் ஜாக் அழுத்தம் நாம் பிளாட் ஜாக் அழுத்தம் p என்று சொல்லலாம் நீங்கள் இந்த kmகாரணி பெருக்கி அது சிது அழுத்தம் குறைக்க வேண்டும் நாம் உண்மையான மதிப்பீடு உள்ள சிது அழுத்தம் f m இரண்டாவது அளவுரு மற்றும் நான் பிளாட் ஜாக் பகுதிகள் மற்றும் வெட்டு பகுதியில் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று முக்கியம் என்று கூறினார் ஏன் காரணம் ஏனெனில் நீங்கள் ஒரு பெரிய வெட்டு செய்து பின்னர் ஒரு சிறிய தட்டையான ஜாக்கை செருகினால் சுமைகளின் உண்மையான மறுவிநியோக பகுதி மிகப் பெரியது அது ஒரு தட்டையான ஜாக் மூலம் கொண்டு செல்லப் போகிறது இது கணிசமாக சிறியது இது அழுத்தங்களின் செறிவைக் குறிக்கும் அந்த வகையான சூழ்நிலையை நீங்கள் விரும்பவில்லை எனவே தட்டையான ஜாக்கின் பகுதிக்கு இடையில் வெட்டு பகுதிக்கு இந்த விகிதத்தில் ஒரு மூடி உள்ளது பொதுவாக தட்டையான ஜாக் பகுதியின் அளவை வெட்டு பகுதிக்கு சுமார் 80 85 சதவிகிதம் குறிவைக்கிறோம் ஆனால் இதுவும் அளவிடப்பட வேண்டும் எனவே k a காரணி வெட்டு பகுதியால் பிரிக்கப்பட்ட தட்டையான ஜாக்கின் பரப்பளவைத் தவிர வேறில்லை மீண்டும் 1 க்கும் குறைவானது மற்றும் இந்த மதிப்பை சுமார் 80 சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக வைத்திருக்க முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் அளவீட்டு எடுக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் சிட்டு அழுத்த மட்டத்தில் இருக்கிறீர்கள் இந்த இரண்டு காரணிகளால் பெருக்கப்படும் இன் சிட்டு பிளாட் ஜாக் அழுத்தம் p தவிர வேறில்லை எனவே எஃப்எம் எனவே எப்போதும் p ஐ விட குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இந்த இரண்டு காரணிகளும் உண்மையில் பங்களிப்பதால் அப்படித்தான் தட்டின் விறைப்பு மற்றும் பகுதிகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக உண்மையில் இருப்பதை விட அதிக அழுத்தம் சுவரில் உள்ளது எனவே ஒற்றை பிளாட் ஜாக் சோதனையில் இரட்டை பிளாட் ஜாக் சோதனையை நீங்கள் உண்மையில் மேற்கொள்வது இதுதான் மேலும் நீங்கள் பார்ப்பது போல் உங்களிடம் மிகவும் மதிப்புமிக்க தகவல்கள் உள்ளன அவை உங்கள் கட்டமைப்பு மாடலிங் பயன்படுத்தலாம் உண்மையில் சரியான இடத்தின் அழுத்த நிலை உங்கள் காசோலைகளுக்குப் பயன்படுத்தப்படலாம் அச்சு சுருக்க அழுத்த நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உங்கள் கை கணக்கீடு கூட பிளாட் ஜாக் சோதனையிலிருந்து வெளிவரும் மதிப்புகளுடன் ஒப்பிடலாம் உங்கள் கட்டமைப்பு மாடலிங் கணக்கீடுகளில் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் மற்றும் பாய்சனின் விகிதத்தின் அடிப்படையில் இரட்டை பிளாட் ஜாக் சோதனை மதிப்புகளை நேரடியாகப் பயன்படுத்தலாம் சரி சரியான இடத்தின் சோதனைகளைத் தொடர்ந்து இந்த முதல் சோதனை உண்மையில் சுருக்க நடத்தை சரியாகப் பார்க்கிறது நாம் வாலெட்டுகளைப் பார்த்தோம் சுருக்க நடத்தையைப் பார்க்கும் கோர்களைப் பார்த்தோம் பிளாட் ஜாக் சோதனைகளை நாம் பார்த்தோம் இது மீண்டும் ஒரு சுருக்க நடத்தை வலது மற்றும் சுருக்கத்தின் கீழ் சிதைக்கும் தன்மையைப் பார்க்கிறது ஆனால் நீங்கள் பூகம்ப மதிப்பீட்டைப் பார்க்கும்போது வெட்டு வலிமை முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நீங்கள் அமுக்க வலிமையை அறிந்து வெட்டு வலிமையை நிறுவலாம் ஏனெனில் பொதுவாக அமுக்க வலிமையும் வெட்டு வலிமையும் சரி தொடர்புபடுத்தப்படுகின்றன இருப்பினும் இந்த தொடர்புகளில் ஏதேனும் அனுபவபூர்வமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதன் பொருள் கொத்து மாறுபாட்டைக் கருத்தில் கொண்டு இந்த அனுபவ குணகங்களும் வித்தியாசமாக இருக்கும் எனவே மிக மோசமான நிலையில் நீங்கள் வெட்டு வலிமைக்கு வரலாம் சுருக்க வலிமையை தொடர்பு மூலம் அறிந்து கொள்ளுங்கள் இருப்பினும் நீங்கள் கடுமையாக இருக்க விரும்பும் சிலவும் உள்ளன நீங்கள் உண்மையில் சில இடத்தின் சோதனைகளை நடத்தலாம் உங்கள் நில அதிர்வு மதிப்பீட்டைப் பொருத்தவரை கொத்து வெட்டு வலிமை என்னவென்றால் இது மீண்டும் மிகவும் மதிப்புமிக்கது எனவே இரண்டு இடத்தின் சோதனைகள் முதலாவது மூலைவிட்ட சுருக்க சோதனையால் கொத்து வெட்டு வலிமையை மதிப்பிடுவது மூலைவிட்ட சுருக்க சோதனை மற்றும் மூலைவிட்ட சுருக்க சோதனையை உண்மையில் ஒழுங்குபடுத்தும் ஒரு ஏஎஸ்டிஎம் தரத்தைப் பார்த்தோம் நீங்கள் கொத்து இழுவிசை வலிமை வந்து முடியும் தோல்வி மூலைவிட்ட அழுத்த பொறிமுறையை கொள்கை அழுத்த பொறிமுறையை மூலம் இதேபோன்ற சோதனைகளை சரியான இடத்தில் செய்ய முடியும் இதற்கு தளத்தில் நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் தேவைப்படுகிறது ஆனால் இது சாத்தியமான ஒன்று மேலும் நீங்கள் ஏற்கனவே கட்டிடங்கள் நில அதிர்வு மதிப்பீடு வேலை குறிப்பாக போது நீங்கள் தியாக சுவர்கள் எங்கே சுவர்கள் உண்மையில் ஏனெனில் மாற்றங்கள் செய்யப்படும் அல்லது ஏனெனில் அதிக சேதம் கீழே நிறமான போகிறது எனவே கட்டிடம் கீழே இழுக்கப்படப்போகிறது அது அத்தகைய சோதனையை உண்மையில் செயல்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது ஏனென்றால் இது கொத்து வெட்டு வலிமையின் சிட்டு தகவல்களில் மிகவும் மதிப்புமிக்கதை அளிக்கிறது எனவே இந்த சோதனைக்கு ஆய்வக சோதனைகளுக்கு 1 2 மீட்டர் x 1 5 மீட்டர் சரி அளவு வல்லேட் தேவை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் தேவை இப்போது நீங்கள் தளத்தில் இந்த சோதனை செய்யும் போது அது மீண்டும் நீங்கள் வேலை இதில் 1 2 மீட்டர் x 1 2 மீட்டர் சுவர் குழு வேண்டும் என்று தேவைப்படுகிறது இப்போது நீங்கள் ஒரு சோதனை இந்த வகையான செய்ய அனுமதி இதில் ஒரு சுமை தாங்கி சுவர் உள்ளது என்று கற்பனை செய்யலாம் இந்த சுவர் பேனலை நீங்கள் தனிமைப்படுத்த முடியும் ஆனால் முற்றிலும் சரியாக இல்லை என்று அர்த்தம் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது என்னவென்றால் குழுவின் கிட்டத்தட்ட நான்கு ஐந்தில் ஒரு பகுதி உண்மையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே பார்ப்பது சுவரில் ஒரு இடைவெளி இது 1 2 x 1 2 மீட்டர் சுவர் பேனலைச் சுற்றி ஒழுங்கற்ற பகுதி என்பது ஒரு இடைவெளி மூலைவிட்ட சுருக்கத்தை அறிமுகப்படுத்த நீங்கள் உண்மையில் மூலைவிட்ட சுருக்கத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் உங்களுக்கு ஏற்றுதல் சட்டகம் தேவை எனவே ஜாக் மற்றும் போல்டிங் பொறிமுறையை செருகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு போதுமான வெட்டு தேவை எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது இந்த முடிவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜாக் இங்கே எதிர்வினை சட்டகம் மற்றும் போல்டிங் எனவே சுவரின் இரண்டு பக்கங்களிலும் எஃகு தண்டுகள் இயங்குகின்றன பின்னர் அவை இறுக்கப்படுகின்றன பின்னர் ஜாக் உண்மையில் தேவையான மூலைவிட்ட சுருக்கத்தை அறிமுகப்படுத்த முடியும் பின்னர் நீங்கள் இரண்டு மூலைவிட்டங்களுடன் அளவீடுகளை செய்கிறீர்கள் அது ஒரு மூலைவிட்டமாக இருப்பது அது மற்ற மூலைவிட்டமாகும் நிச்சயமாக அத்தகைய சோதனைக்கும் ஆய்வக சோதனைக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட வேறுபாடு இருக்கப்போகிறது ஏனெனில் இந்த பகுதி இன்னும் சுவருடன் தொடர்பு கொண்டுள்ளது ஏனெனில் நீங்கள் முழு விஷயத்தையும் தனிமைப்படுத்தினால் அதை ஒரு ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்று சோதிப்பது போலவே நல்லது எனவே இந்த சோதனையைப் பொருத்தவரை நீங்கள் உண்மையில் பெறக்கூடிய அளவுக்கு இது இடமாகவும் ஆனால் உங்களை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சோதனையால் கொத்து வெட்டு வலிமையை நாங்கள் பெறுகிறோம் வெட்டு செய்யப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் உண்மையில் இங்கே காணலாம் வெட்டு உண்மையில் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் பின்னர் ஜாக் அறிமுகப்படுத்தப்பட்டு நீங்கள் இந்த சோதனையை சுவரில் நடத்தலாம் சில சுவாரஸ்யமானவை உள்ளன சில சுவாரஸ்யமான ஆராய்ச்சிப் பணிகள் உள்ளன அவை நீங்கள் புரிந்துகொள்ளப் பயன்படுத்தலாம் இந்த சோதனைக்கு வேறு ஏதேனும் வேறுபாடுகள் உள்ளதா அவை சாத்தியமாகும் மேலும் இந்த சோதனையை நடத்துவதன் அடிப்படையில் அடிப்படை பரிந்துரைகள் என்ன இந்த சோதனையை நடத்துவதற்கு உங்களிடம் ஒரு தரநிலை இல்லை இது ஏஎஸ்டிஎம் தரநிலைக்கு உணவளிக்கிறது இது மூலைவிட்ட சுருக்கத்தை சோதிக்கத் தேவையான தரமாகும் மூலைவிட்ட சுருக்கத்திலேயே சோதனை கொத்து வல்லேட்கள் நாம் முன்பு பார்த்தது போல தோல்வி சுமை பின்னர் கொத்து வெட்டு வலிமையை மதிப்பிட பயன்படுத்தப்படுகிறது இந்த 0 5 உண்மையில் எந்த அளவிலான அழுத்தத்தைப் பற்றிய புரிதலில் இருந்து வருகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மூலைவிட்ட பதற்றம் முதன்மை பதற்றம் தோல்வி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் சில நேரியல் அல்லாத வரையறுக்கப்பட்ட உறுப்பு ஆய்வுகளிலிருந்தும் வருகிறது ஏனெனில் இது இந்த மூலைவிட்டத்தின் குறுக்குவெட்டின் முழுப் பகுதியும் அல்ல ஆனால் குறைவான ஒன்று எனவே plt2 என்பது இங்கே கொத்து வெட்டு வலிமையை மதிப்பிடுவதற்கு நீங்கள் உண்மையில் பயன்படுத்துவீர்கள் மேலும் நான் சொன்னது போல் நீங்கள் மேலும் ஆர்வமாக இருந்தால் உண்மையில் கவனிக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான ஆய்வுகள் உள்ளன நான் இங்கே குறிப்பைப் புகாரளித்தேன் எனவே அது கொத்து வெட்டு வலிமை குறித்த சோதனைக்கானது ஆனால் நீங்கள் உண்மையில் கூட்டு வெட்டு வலிமையை சரியாகப் பெற விரும்பினால் கொத்து ஒரு மோட்டார் கூட்டு வெட்டு வலிமைக்கு எதிராக கொத்து வெட்டு வலிமைக்கு இடையிலான வேறுபாட்டைப் பற்றி பேசினோம் அது கூட உண்மையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சோதனை இன் சிட்டு அதன் தேவைகளின் அடிப்படையில் முந்தைய சோதனையை விட இது குறைவான பயமுறுத்துகிறது ஆனால் உங்களிடம் இங்கே நிலையான சோதனை முறை உள்ளது நான் ஏஎஸ்டிஎம் 1531 ஐக் குறிப்பிடுகிறேன் ஏஎஸ்டிஎம் 1531 உண்மையில் இந்த சோதனையை மூன்று வெவ்வேறு வழிகளில் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது அவற்றில் ஒரு ஜோடியை நான் இங்கே விவாதிக்கிறேன் சோதனை முறை A கூட்டு வெட்டு வலிமை என்ன என்பதை நீங்கள் உண்மையில் நிறுவ விரும்பும் ஒரு சுவரில் நீங்கள் இரண்டு வெட்டுக்களைச் செய்ய வேண்டும் இது மையத்தில் நீங்கள் காணும் ஜாக் ஆனால் ஜாக் இருக்கும் இடத்தின் இரண்டு பக்கங்களிலும் ஜாக்கின் இருபுறமும் ஜாக் உண்மையில் ஒரு மைய செங்கல் அலகு மீது சரி செய்யப்படுகிறது சிவப்பு புள்ளி ஒரு செங்கல் அலகு எங்கே செங்கல் அலகு தக்கவைக்கப்படுகிறது இடது மற்றும் மத்திய செங்கல் அலகு வலது இருபுறமும் இரண்டு செங்கல் அலகுகள் சரி நீக்கப்படும் எல்லா பக்கங்களிலும் வெட்டுவதன் மூலம் இரண்டு செங்கல் அலகுகளை நீங்கள் உடல் ரீதியாக அகற்றுவீர்கள் மேலும் பின்னர் ஒரு பக்கத்தில் ஜாக் அறிமுகப்படுத்தப்பட்டு மறுபுறம் காலியாக வலதுபுறம் விடப்படுகிறது எனவே இது ஒரு இடைவெளி இதுவும் ஆனால் அங்குதான் ஜாக் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அது நடுத்தர வலதுபுறத்தில் செங்கலின் மேல் மற்றும் கீழ் படுக்கை இணைப்புகளுக்கு தேவையான வெட்டு சக்தியை வழங்கப் போகும் ஜாக் எனவே சோதனை முறை a சோதனை முறையின் முக்கியமான வேறுபாடு a இந்த இரண்டு தட்டையான ஜாக்குகள் சரியா கூட்டு வெட்டு வலிமை குறித்த விரிவுரையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் முன் சுருக்கத்தின் நிலைக்கு ஒரு உணர்திறன் உள்ளது எனவே சோதனை முறை A க்கு இது தேவைப்படுகிறது நீங்கள் சோதனை இருப்பிடத்தின் மேல் மற்றும் கீழ் தட்டையான ஜாக்குகளை அறிமுகப்படுத்துகிறீர்கள் மற்றும் சரியான இடத்தில் சுருக்க அழுத்தங்கள் எவ்வளவு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு தனிமைப்படுத்தலை வெட்டுகிறீர்கள் தட்டையான ஜாக்குகளை அங்கே வைக்கவும் கொத்து மீது நீங்கள் எவ்வளவு அழுத்தத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை அளவிடவும் எனவே வெட்டு அழுத்தத்திற்கான சோதனையை நீங்கள் செய்யும்போது சரியான இடத்தில் சுருக்க அழுத்தத்தின் மதிப்பீடு உங்களுக்குத் தெரியும் எனவே தட்டையான ஜாக்குகள் அழுத்தம் கொடுக்கப்பட்டவுடன் கொத்து பேனலில் நீங்கள் பராமரிக்கிறீர்கள் என்பது சரியான இடத்தின் அச்சு அழுத்தம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் வெட்டு சோதனை நடத்த செங்கல் தோல்வியடைகிறது இரண்டு மேற்பரப்புகள் உள்ளன மேல் மேற்பரப்பு மற்றும் கீழ் மேற்பரப்பு ஒன்றாக இது வெட்டு பகுதி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அச்சு சுருக்க அழுத்தத்துடன் தொடர்புடைய வெட்டு அழுத்தத்தை மதிப்பிட முடியும் எனவே இங்கே செங்குத்து சுருக்க ஒவ்வொரு நிலை நீங்கள் நிறுவ வேண்டும் தோல்வி மணிக்கு அழுத்தம் இது சராசரி கூட்டு வெட்டு வலிமை என்ன p hi ஒரு j ஆல் வகுக்கப்பட்ட தட்டையான ஜாக்குகளைப் பயன்படுத்தி நீங்கள் நிறுவிய முன் சுருக்கத்தின் அளவைக் குறிப்பிடுவது தோல்வியில் கிடைமட்ட அழுத்தம் a j என்பது மேல் மற்றும் செங்கலின் அடிப்பகுதியின் பகுதிகளின் கூட்டுத்தொகையைத் தவிர வேறில்லை அவை இரண்டு படுக்கை இணைப்புகள் ஆகும் அவை வெட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றன நீங்கள் அதைச் செய்தவுடன் முன் சுருக்கத்தின் பல நிலைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் இந்த படத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் அங்கு வெவ்வேறு நிலை முன் சுருக்கத்திற்கு நீங்கள் வெவ்வேறு நிலை தோல்வி அழுத்தத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த கருப்பு புள்ளிகள் அனைத்தும் அந்த கருப்பு புள்ளிகள் கிடைத்தவுடன் நீங்கள் பெறுவீர்கள் பின்னர் சிறந்த பொருத்தம் வரி வெட்டும் இந்த சிவப்பு வரி சிறந்த பொருத்தம் வரி வெட்டும் இருப்பது நீங்கள் தவ இன்மை கொடுக்கும் இந்த τ0 என்பது நாம் முன்பு பேசிய ஒத்திசைவு நீங்கள் வெட்டு வலிமை கொண்ட வடிவத்தில் cμσv ஆகும் எனவே அனைத்து புள்ளிகளையும் கொண்ட வரைபடத்திலிருந்து இந்த நுட்பத்துடன் கூட்டு வெட்டு வலிமை σv இன் வெவ்வேறு நிலைகள் τ0 என்றால் என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் இது செங்குத்து அச்சுடன் குறுக்குவெட்டு தவிர வேறில்லை பின்னர் சிறந்த பொருத்த கோட்டின் சாய்வு உங்களுக்கு μ கொடுக்கப் போகிறது இந்த சிறந்த பொருத்தம் வரி சாய்வு நீங்கள் mu கொடுக்க போகிறது எனவே உங்களிடம் μ உங்களிடம் τ0 உள்ளது ஒவ்வொரு மட்டத்திலும் முன் சுருக்கத்தின் நிலை உங்களுக்குத் தெரியும் எனவே அத்தகைய சோதனையிலிருந்து கூட்டு வெட்டு வலிமையை நீங்கள் அறிவீர்கள் பிளாட் ஜாக்கள் இருப்பதால் இந்த சோதனையை செயல்படுத்த முடியாவிட்டால் சிக்கல் என்னவென்றால் சரியான இடத்தின் சுருக்க நிலை என்னவென்று உங்களுக்குத் தெரியாது அதுதான் பிரச்சினை எனவே முறை பி உண்மையில் இந்த சோதனையைச் செய்ய உங்களை அனுமதிக்கிறது ஆனால் தட்டையான ஜாக்குகள் இல்லாமல் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையில் இந்த ஸ்லாட்டில் ஒரு கொத்து அலகு அகற்றுகிறீர்கள் நீங்கள் இங்கே ஒரு வெட்டு உருவாக்குகிறீர்கள் எனவே அந்த தலை மூட்டு அகற்றப்பட்டு அதற்கு அடுத்த அலகு அகற்ற வேண்டாம் நீங்கள் அதை அகற்ற முடியும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு அடுத்த அலகு அகற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் போதுமானதாக இருக்கும் தலை மூட்டு அகற்றினாலும் பின்னர் ஜாக் மட்டுமே கிடைமட்ட ஜாக் இயக்கப்படுகிறது கூட்டு தோல்வியுற்றால் நீங்கள் இயக்கத்தைக் காண்பீர்கள் இங்கே நான் சொன்னது போல் சிக்கல் என்னவென்றால் செங்குத்து சுருக்க அழுத்த நிலை என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எனவே இந்த நுட்பத்தில் சராசரி கூட்டு வெட்டு தோல்வி சுமை p h என கணக்கிடப்படுகிறது இப்போது குறியீட்டு i இல்லை ஏனெனில் இது முன் சுருக்கத்தின் ஒரு மட்டத்தில் உள்ளது இது ஒரு j ஆல் வகுக்கப்படுகிறது அது மாறாமல் உள்ளது ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு மதிப்பு கிடைக்கும் பின்னர் நீங்கள் உண்மையில் நீங்கள் μ மதிப்பு தெரியாது mu மதிப்பு கருதி வேண்டும் Σv என்றால் என்ன என்பதை நீங்கள் ஒரு மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் பின்னர் τ0 என்ற மதிப்பீட்டைப் பெற வேண்டும் இது இங்கிருந்து நிறுவும் σv இன் மதிப்பிடப்பட்ட மதிப்பாக μ இன் கழித்தல் கருதப்படும் மதிப்பு எனவே இரண்டு சோதனை முறைகளும் உங்களுக்கு கூட்டு வெட்டு வலிமையை வழங்க பயனுள்ள சோதனை முறைகள் மேலும் அவை உள்ள சிட்டு செங்குத்து மன அழுத்தம் பற்றிய அறிவுடன் அல்லது இல்லாமல் வெவ்வேறு வழிகளில் இயங்குகின்றன எனவே உங்களுக்கு வாய்ப்பு உள்ள இடத்தில் இவை சோதனைகள் நடத்தக்கூடிய குறைந்தபட்ச சோதனைகள் இடத்தில் இல் சிக்மா v புலத்திலிருந்து நேரடியாக வரும் மதிப்புகளுடன் உங்கள் மதிப்பீட்டு அளவு மதிப்பீட்டை வலுவானதாக மாற்ற தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த சோதனையில் நாம் முன்பு பார்த்த பிளாட் ஜாக் சோதனையை நீங்கள் பார்த்தீர்கள் தட்டையான ஜாக்கில் உள்ள அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் உண்மையில் அளவிட முடியும் எனவே தட்டையான ஜாக்கில் நீங்கள் எவ்வளவு அழுத்தத்தை விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் மேலும் அந்த கொத்து குழு முன் சுருக்கத்தின் அடிப்படையில் எவ்வளவு உட்படுத்தப்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் முன் சுருக்கத்தின் 5 அல்லது 10 வெவ்வேறு நிலைகளை தேர்வு செய்ய விரும்புவீர்கள் மற்றும் நீங்கள் பிளாட் ஜாக்ஸ் வைத்து அழுத்தம் அளவு மாற்ற மற்றும் எனவே அழுத்தம் மாற்ற கொத்து உள்ள அழுத்தம் மாற்ற எனவே நீங்கள் சரியான இடத்தின் அழுத்தத்தின் அளவைக் கொண்டுள்ளீர்கள் மேலும் அந்த மதிப்பைப் பயன்படுத்துங்கள் அதை அந்த மதிப்பில் வைத்திருங்கள்பின்னர் நடத்தவேண்டியது மாணவன் முன் சுருக்குதல் இது முன் சுருக்கமாகும் இது ஒரு கட்டமைப்பில் ஒரு உலகத்தைப் பார்த்தால் புள்ளி போன்றது அதில் ஒன்று உள்ளது கொடுக்கப்பட்ட புள்ளி இது முன் சுருக்கத்தின் ஒரு மதிப்பைக் கொண்டுள்ளது ஆனால் வெட்டு வலிமை மூட்டுகள் வெட்டு வலிமை முன் சுருக்கத்துடன் மாறுபடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த உறவை நிறுவ நீங்கள் அந்த உறவை நிறுவ விரும்புகிறீர்கள் ஆனால் தளத்தில் உள்ள ஆய்வகத்தில் அல்ல செங்குத்து முன் சுருக்க அளவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு முறையாகும் இது பிளாட் ஜாக் மற்றும் பக்கவாட்டு ஜாக்கை நிறுவ ஒன்றாக பயன்படுத்த உங்களை அனுமதிக்கிறது கடந்த சில ஸ்லைடுகளில் பேசியதால் எஞ்சிய சரங்களை மதிப்பிடுவதற்கான கடைசி சொற்பொழிவிலிருந்து கட்டமைப்பு மதிப்பீடு அல்லது நில அதிர்வு மதிப்பீட்டைப் பொருத்தவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன் நான் கவனம் செலுத்த விரும்பும் இரண்டாவது முக்கியமான விஷயம் கட்டமைப்பு மாடலிங் மற்றும் பகுப்பாய்வின் சாத்தியக்கூறுகள் மற்றும் தேவைகள் சரியானது எனவே நீங்கள் இருக்கும் கட்டிடங்களில் வேலை செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் கொத்து கட்டிடங்களில் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஒரு கட்டமைப்பு நடத்தை வேண்டும் இது கணம் எதிர்க்கும் பிரேம்களிலிருந்து வேறுபட்டது இல்லையா எனவே வடிவமைக்கப்பட்ட பெரும்பாலான மாடலிங் மென்பொருள்கள் பிரேம்களை எதிர்க்கும் தருணத்தை மனதில் வைத்து கட்டமைக்கப்படுகின்றன உங்கள் நிலையான கட்டமைப்பு மென்பொருளைப் பார்த்தால் STAAD அல்லது SAP அல்லது வேறு ஏதேனும் ETAB கள் மற்றும் பல அவர்களில் பெரும்பாலோர் உண்மையில் சட்ட எதிர்த்து ஒரு கணம் கட்டமைப்பு நடத்தை மனதில் வைத்து கட்டமைக்கப்பட்ட வழங்கப்பட்டுள்ளது அல்லது வெட்டு சுவர்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் வெட்டு சுவர்கள் அல்லது வலுவூட்டப்பட்ட வெட்டு சுவர்கள் கொத்து கட்டமைப்புகள் வேறுபட்ட பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் பொறிமுறையைக் கொண்டுள்ளன ஏனெனில் இந்த பாடத்திட்டத்தின் போது இந்த பாடத்திட்டத்தின் விரிவுரைகளின் போது நாம் பார்த்து வருகிறோம் எனவே கட்டமைப்பு மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு என்று வரும்போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன மேலும் நம்மிடம் என்ன சாத்தியங்கள் உள்ளன என்பதையும் ஆராயுங்கள் எனவே இந்த அம்சங்களைப் பார்க்க நான் சிறிது நேரம் செலவிடப் போகிறேன் எனவே முதலாவதாக நாம் நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்து இருக்க வேண்டும் அது நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்ய உள்ளது கொத்து பொருத்தவரை அல்லது இருக்க வேண்டும் உண்மையில் நாம் நேரியல் அல்லாத வரையறுக்கப்பட்ட உறுப்பு பகுப்பாய்வு செய்கிறோம் எடுத்துக்காட்டாக இல்லையா நீங்கள் நில அதிர்வு பகுப்பாய்வு சரி செய்யும்போது அடிப்படை கேள்வி நேரியல் மீள் பகுப்பாய்வு ஆகும் அதுதான் அடிப்படைக் கேள்வி மேலும் குறியீடு உண்மையில் நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்ய உங்களை அனுமதிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குறியீடு சரி நில அதிர்வு குறியீடு உண்மையில் நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது நீங்கள் சமமான நிலையான பகுப்பாய்வு செய்யலாம் நீங்கள் நேரியல் டைனமிக் பகுப்பாய்வு செய்யலாம் நீங்கள் ஒரு பதில் ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வு செய்யலாம் இவை அனைத்தும் குறியீட்டால் அனுமதிக்கப்படுகின்றன இப்போது நான் இங்கே ஆராயும் கேள்வி கொத்து கட்டுமானங்களைப் பொருத்தவரை நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்வது சரி கொத்து கட்டுமானங்களுக்கான நில அதிர்வு பகுப்பாய்வைப் பார்க்கும்போது நீங்கள் என்ன வேறுபாடுகளைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் அவற்றை நேரியல் அல்லாத வரையறுக்கப்பட்ட உறுப்பு பகுப்பாய்வோடு ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒரு கொத்து சுவர் என்று ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு முழு கட்டமைப்பைப் பார்க்கலாம் ஆனால் இங்கே ஒரு சுவரைப் பார்க்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இது பல மாடி இது இரண்டு மாடி மற்றும் அது திறப்புகளைக் கொண்டுள்ளது எனவே ஒரு துளையிடப்பட்ட வெட்டு சுவரைப் பார்க்கிறோம் இரண்டு கதைகள் அதன் சொந்த சுய எடை மற்றும் பக்கவாட்டு சக்திகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன சரியா எனவே அதன் சொந்த ஈர்ப்பு சக்தியின் கீழ் பக்கவாட்டு சக்திகளை அதிகரிக்க உட்படுத்தப்படும் ஒரு சுவரைப் பார்க்கிறோம் எனவே புஷோவர் பகுப்பாய்வு குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் கொத்து கட்டுமானங்களின் கணினி நிலை வடிவமைப்பை ஆராயும்போது நாங்கள் பார்த்துக்கொண்டிருந்த எடுத்துக்காட்டுகளில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் நில அதிர்வு பகுப்பாய்வைப் பார்க்கும்போது பக்கவாட்டு சக்திகள் கவிழும் தருணங்களை உருவாக்குகின்றன என்பதை நாங்கள் பார்த்தோம் இதன் காரணமாக இங்கே வெவ்வேறு பியர்ஸ் மூன்று பியர்ஸ் மற்றும் வெளிப்புற கப்பல் மற்றும் உள் பியர்ஸ் இரண்டு வெளிப்புற பியர்ஸ் மற்றும் ஒரு மத்திய கப்பல் உள்ளன மூன்று பியர்களில் பக்கவாட்டு சக்தி மற்றும் கவிழும் இயக்கங்கள் காரணமாக அச்சு சுமை நிலைகள் மூன்று பியர்களில் வித்தியாசமாக இருக்கும் அவை ஒரே மாதிரியாக இருக்கப்போவதில்லை அவை ஒரே மாதிரியாக இருக்கப்போவதில்லை எனவே பியர்ஸ் உண்மையில் வெவ்வேறு அளவிலான அச்சு சக்தியின் காரணமாக ஈர்ப்பு விசையிலிருந்து மேலேயும் வரும் ஒரு அச்சு சக்தி உங்களிடம் உள்ளது உங்களிடம் ஒரு அச்சு சக்தி உள்ளது இது பூகம்ப சக்தியை பக்கவாட்டு சக்தியிலிருந்து வரும் சுருக்க அல்லது பதற்றமாக இருக்கலாம் இப்போது இதன் காரணமாக கொத்து கப்பலில் உள்ள முன் சுருக்க நிலை ஒவ்வொரு இடத்திலும் வேறுபட்டது அதாவது திறன் வித்தியாசமாக இருக்கும் மேலும் கவிழ்க்கும் விளைவு கணக்கிடப்படுகிறதா இல்லையா என்பதைப் பொறுத்தது சரியா இப்போது நீங்கள் நேரியல் மீள் பகுப்பாய்வு செய்ய வேண்டுமானால் இந்த அம்சம் கணக்கிடப்படவில்லை ஏனெனில் முன் சுருக்கத்தின் வெவ்வேறு நிலைகளில் ஒரே கப்பல் வெவ்வேறு அளவிலான வெட்டு சக்தியில் தோல்வியடையும் எனவே இது கணக்கிடப்பட வேண்டிய ஒன்று இது ஒரு நேரியல் அல்லாத பகுப்பாய்வு திட்டம் நேரியல் அல்லாத பகுப்பாய்வு முறை உண்மையில் இங்கே இந்த அளவீடு எது என்பதைக் கணக்கிட முடியும் பக்கவாட்டு சக்திகளுக்கு சுவரின் பதிலை மதிப்பிடுவதற்கு ஒரு நேரியல் அல்லாத அணுகுமுறையைப் பயன்படுத்தினால் மட்டுமே வித்தியாசத்தை கைப்பற்ற முடியும் என்று பக்கவாட்டு சக்தியின் அதே மதிப்புகளில் இங்கே இந்த வாராவதித் தூண் தோல்வியடையாது இப்போது உங்கள் கேள்வி என்ன இந்த சக்திகள் ஏன் வித்தியாசமாக இருக்கும் கேள்வி இந்த சக்திகள் ஏன் வேண்டும் மாணவர் வாராவதித் தூண் இதே போன்ற விவரக்குறிப்பு ஆமாம் வடிவியல் பொருள் சரியாக அதே தான் பார்க்க ஆனால் அச்சு சுமை அச்சு சுமை பக்கவாட்டு சக்தியிலிருந்து வருவதற்கான கவிழ்ப்பு விளைவு காரணமாக இடது வாராவதித் தூண் இருக்கலாம் வலது கப்பல் சுருக்கத்தில் இருக்கலாம் இப்போது மாற்றப்பட்ட முன் சுருக்க நிலைகள் காரணமாக அது தோல்வியடையும் சக்தி வித்தியாசமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு நேரியல் மீள் பகுப்பாய்வோடு செல்ல வேண்டுமானால் நேரியல் மீள் பகுப்பாய்வு இரண்டு பியர்ஸ் பியர் ஒன் மற்றும் பியர் மூன்று ஆகியவை ஒரே அளவிலான பக்கவாட்டு சக்தியில் தோல்வியடையும் என்று உங்களுக்குச் சொல்லப்போகிறது இருப்பினும் நேரியல் அல்லாத பகுப்பாய்வு பியர் ஒன் உண்மையில் கணிசமாக குறைந்த அளவிலான பக்கவாட்டு சக்தியில் தோல்வியடையப் போகிறது என்பதை உங்களுக்குச் சொல்லும் ஏனெனில் இது ஒரு நேரியல் அல்லாத பகுப்பாய்வு மூலம் மட்டுமே கைப்பற்றப்படக்கூடிய சிதைந்துள்ளது மற்றும் பிரச்சனை ஆரம்பத்தில் நெகிழ்ச்சி விறைப்பு அடிப்படையில் படைகள் விநியோகம் அடிப்படையில் மிகவும் இல்லை ஆனால் இறுதி என்ன நடக்கிறது மற்றும் இறுதி என்ன நடக்கிறது தோல்வி தீர்மானிக்கிறது மற்றும் ஒரு மீள் நேரியல் மீள் பகுப்பாய்வு கைப்பற்ற முடியாது எனவே இந்த குறிப்பிட்ட அளவு பொறுத்து இறுதி சக்திகள் விநியோகம் எனவே கவிழ்க்கும் விளைவு இருந்து வரும் அச்சு விசை விளைவு இருந்து வரும் இந்த சமமற்ற விநியோகம் தீர்மானிக்கப்படுகிறது வலிமை திறன் நேரியல் மீள் பகுப்பாய்வு மூலம் கைப்பற்ற முடியாது நேரியல் மீள் பகுப்பாய்வு நாம் நேரியல் மீள் விறைப்புகளைப் பயன்படுத்துவோம் மற்றும் இரண்டு பியர்ஸ் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலை ஒன்றுதான் என்று எங்களுக்குச் சொல்வோம் ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்காது எனவே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று அடிப்படை பிரச்சினை அது கொத்து கட்டுமானங்கள் நில அதிர்வு மதிப்பீடு செய்ய மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு அணுகுமுறைகள் நேரியல் மீள் பகுப்பாய்வு அணுகுமுறைகள் பயன்படுத்த உள்ளது மேலும் கட்டுமானத்தில் உள்ள நேர்கோட்டுத்தன்மைக்கு காரணமான அணுகுமுறையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நல்லது மேலும் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று இந்த தனிப்பட்ட கூறுகள் தோல்வியடையக்கூடிய சுமைகளின் அடிப்படையில் நீங்கள் முற்றிலும் தவறாக செல்லலாம் எனவே உங்களுக்கு என்ன விருப்பங்கள் உள்ளன இது ஒரு குறிப்பிட்ட மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு அணுகுமுறையை மற்றொன்றுக்கு எதிராக தேர்வு செய்வதற்கான அடிப்படையை உங்களுக்கு வழங்கும் ஒன்று எனவே ஒரு கடினமான உதரவிதானம் வகித்த பாத்திரமும் ஒரு ஸ்பாண்ட்ரல் வகித்த பாத்திரமும் வாராவதித் தூண் அதன் எல்லை நிலைமைகளின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பொறுத்தவரை முக்கியமானது என்பதை நாம் கண்டிருக்கிறோம் சரியா ஒரு துளையிடப்பட்ட சுவர் ஒரு கான்டிலீவருக்கு எதிராக எல்லை நிலையை எவ்வாறு சரிசெய்துள்ளது என்பதைப் பார்த்தோம் இந்த திறப்புகள் இல்லாதபோது எல்லை நிலைமைகள் கூடுதலாக கடுமையான உதரவிதான நடவடிக்கை இருப்பதும் முக்கியம் மேலும் இது ஒரு நெகிழ்வான உதரவிதானத்தைக் கொண்ட ஒரு கட்டமைப்பாக இருந்தால் இந்த முக்கியமான வேறுபாடு சக்திகள் சுவர்களுக்கு விநியோகிக்கப்படும் முறையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதைப் பார்த்தோம் பக்கவாட்டு சக்தி சுவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது எனவே கட்டமைப்பு உள்ளமைவுகளைப் பொறுத்து உங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் உதாரணமாக எந்த திறப்புகளை எங்கே வழக்கு பார்க்க வேண்டும் என்றால் மற்றும் கொத்து கட்டுமான பல அடுக்கு வெட்டு சுவர் இது ஒரு சுத்த சுவர் பக்கவாட்டு சக்திகள் காரணமாக நீங்கள் திசைதிருப்பப்பட்ட வடிவத்தைக் கொண்டிருக்கலாம் இது ஒரு கான்டிலீவர் திசைதிருப்பப்பட்ட வடிவத்திற்கு நெருக்கமாக உள்ளது இல்லையா எனவே உங்களிடம் அதிகபட்ச கவிழ்ப்பு இயக்கம் கீழே அதிகபட்ச அடிப்படை வெட்டு மற்றும் கட்டமைப்பின் மேற்பகுதிக்கு எல்லா வழிகளையும் குறைத்தல் ஆகியவை உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட வகையான ஒரு சூழ்நிலையில் இலட்சியப்படுத்த முடியும் கொத்து கட்டமைப்பை ஒரு கான்டிலீவர் கற்றையாக இலட்சியப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு பிரேம் மாடலிங் அணுகுமுறையின் வகையை பின்பற்றுவதாக இருந்தால் இருப்பினும் உங்களிடம் திறப்புகள் இருந்தால் அது ஒரு கான்டிலீவர் போல நடந்து கொள்ளாது என்பது சாத்தியம் இது ஒரு வெட்டு சிதைவு சுயவிவரத்திற்கு நெருக்கமாக நடந்து கொள்ளத் தொடங்கும் மேலும் பியர்ஸ் இப்போது இரட்டை வளைவுக்கு சரி செய்யத் தொடங்கும் எனவே இதை எவ்வாறு சமாளிப்பது கட்டமைப்பு எவ்வாறு செயல்படும் என்பதற்கான முக்கியமான புரிதல் இது மற்றும் மாடலிங் விருப்பத்தை பியர்ஸ் தங்களை எதிர்பார்க்கப்படுகிறது என்று சாத்தியமான இரட்டை வளைவு கைப்பற்ற முடியும் இருக்க வேண்டும் மேலும் இருவருக்கும் இடையில் உண்மையில் இருக்கும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டிருக்கலாம் நீங்கள் பார்த்த இரண்டாவது ஒன்று மீண்டும் ஒரு தீவிரமானது அங்கு ஸ்பாண்ட்ரல்கள் மிகவும் வலுவானவை மற்றும் பியர்களுக்கு இடையில் கடுமையான கப்ளர்களாக செயல்படுகின்றன அதனால் நீங்கள் இடையே ஒரு சீரான இரட்டை வளைவு வேண்டும் நான் உயரம் சேர்த்து ஒவ்வொரு வாராவதித் தூண் உள்ள அர்த்தம் உண்மையில் ஸ்பான்ட்ரல் கூட அது ஒரு திடமான உறுப்பு அல்ல சிதைக்கும் என்று உண்மையில் இந்த இரண்டு இடையே உண்மையில் இது ஒரு நிலைமை நம்மை கொண்டு வர முடியும் இது ஒரு கான்டிலீவர் சுயவிவரத்திற்கும் வெட்டு சிதைவு சுயவிவரத்திற்கும் இடையில் எங்காவது இருக்க முடியும் அதாவது நீங்கள் பியர்களிடமிருந்து சில வழி கையாளுதல் ஸ்பான்ட்ரல் எவ்வளவு சிதைக்கிறது மற்றும் வாராவதித் தூண்களுக்கு இடையில் எவ்வளவு இணைப்பு நடக்கிறது என்பதைத் தவிர இருக்க வேண்டும் எனவே இது யதார்த்தமானது மூன்றாவது வழக்கு உண்மையில் யதார்த்தத்திற்கு நெருக்கமானது அங்கு நீங்கள் எல்லை விளைவுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் ஸ்பாண்ட்ரலின் விறைப்பு மற்றும் வலிமை மேலும் கப்பலின் பியர் விறைப்பின் வலிமை இரண்டையும் உண்மையில் கணக்கிடக்கூடிய ஒரு மாதிரி உங்களிடம் இருக்க வேண்டும் பியர் ஸ்பான்ட்ரல்களின் வலிமை மற்றும் ஸ்பான்ட்ரலின் விறைப்பு ஸ்லைடு நேரம் 4830 பார்க்கவும் எனவே அடுத்த விரிவுரையிலிருந்து நாம் ஆராய்வது என்னவென்றால் சமமான பிரேம் அணுகுமுறையைப் பயன்படுத்தி ஒரு கொத்து கட்டமைப்பை நீங்கள் உண்மையில் எவ்வாறு மாதிரியாகக் கொள்ளலாம் என்பதுதான் அதாவது நீங்கள் ஒரு பிரேம் மாதிரியை உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த கிடைமட்டமாக சீரமைக்கப்பட்ட ஸ்பாண்ட்ரல்கள் மற்றும் செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட பியர்ஸ் உண்மையில் எவ்வாறு மாதிரியாக இருக்கும் என்பதைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் எனவே கொத்து தானே நேரியல் அல்லாத அளவுருக்களுடன் சமமான பிரேம் மாடலிங் எவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கான கடைசி சொற்பொழிவில் நாங்கள் அதைப் பார்க்கிறோம்